மெமரியைப் பற்றி விவாதிக்கிறோம் கடைசி வகுப்பில் ஸ்டேடிக் ரேமைப் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் டைனமிக் ரேமைப் பார்ப்போம் அதன் பிறகு பல மெமரி பிளாக்குகள் பயன்படுத்துவதன் மூலம் மெமரி எக்ஸ்பேன்ஷன் எவ்வாறு சாத்தியமாகும் என்பதைப் பற்றி விவாதிப்போம் எனவே நாம் டிரேம் டைனமிக் ரேம் அடிப்படைகளிலிருந்து தொடங்குவோம் மேலும் டிரேம் மெமரி யூனிட்டில் வைக்கக்கூடிய மெமரி செல்லின் எண்ணிக்கை மிகப் பெரியதாக இருப்பதால் பேக்கிங் சென்சிடி அதிகமாக உள்ளது எனவே அட்ரஸ் லைனஸ் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பின்களை குறைக்க மல்டிபிளெக்ஸ் அட்ரஸிங் பயன்படுத்தலாம் நாம் பார்க்கும் அந்த பகுதியை பார்ப்போம் பின்னர் மெமரி செல்லை 4 டிரான்சிஸ்டர் 3 டிரான்சிஸ்டர் மற்றும் 1 டிரான்சிஸ்டர் மூலம் பார்ப்போம் இறுதியில் அட்ரஸ் மற்றும் டேட்டா ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷனைப் பார்ப்போம் எனவே டைனமிக் ரேம் அடிப்படையிலான மெமரி செல்லின் டிசைனில் நாம் பயன்படுத்துவது என்னவென்றால் இயற்கையால் MOSFET இன்ஃபைனைட் இன்புட் இம்பிடன்ஸ் கொண்டுள்ளது இது நாம் அனைவரும் அறிவோம் ஏனெனில் இது ஒரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிவைஸ் பிஜேடி போன்ற கரன்ட் கன்ட்ரோல்ட் டிவைஸ் கிடையாது எனவே கேட்டில் லீக்கேஜ் கரன்ட் மிகச் குறைவு எனவே மோஸ்ஃபெட்டின் கேட்டில் இருக்கும் பாராசிட்டிக் கபாசிட்டன்ஸ் குறுகிய காலத்திற்கு சார்ஜ்ஜை ஸ்டோர் செய்யப் பயன்படுகிறது நிச்சயமாக சிறிய கசிவு இருக்கும் ஆனால் ஒரு குறுகிய காலத்திற்கு அதை சேமிக்க முடியும் அது பைனரி தகவல்களை ஸ்டோர் செய்யப் பயன்படுத்தலாம் எனவே இந்த கபாஸிட்டன்ஸ் ஒரு மெமரி செல்லாக செயல்படுகிறது இது நமக்கு ஒரு எளிய சர்க்யுட் மற்றும் அதிக பேக்கிங் டென்சிடியை வழங்குகிறது தேவையான பார்ட்ஸ் எண்ணிக்கை குறைவாகிறது மேலும் ஒரு யூனிட் மெமரி செல்லிற்கான காஸ்ட் மிகவும் சிறியதாகிறது எனவே இந்த அணுகுமுறையின் ஸ்ட்ரெந்த் இதுதான் நிச்சயமாக எந்தவொரு வடிவமைப்பிலும் நாம் எப்போதுமே ஒரு பரிமாற்றம் ட்ரேட் ஆஃப் இருப்பதைப் பார்க்கும்போது ட்ரேட் ஆஃப் என்னவென்றால் கபாசிட்டன்ஸில் கசிவு லீக்கேஜ் ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் ஆனால் இன்னும் அது லீக் ஆகும் எனவே அதற்கு அவ்வப்போது ரெஃப்ரஷிங் பீரியாடிக் ரெஃப்ரஷிங் தேவைப்படுகிறது இல்லையெனில் உங்களுக்குத் தெரிந்த டேட்டாவின் அளவு 1 அல்லது 0 ஆக இருக்கும்போது சரியாக இருக்காது ஏனெனில் ஒரே மாதிரியான லெவலாக மாறும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் இது ரெஃப்ரஷிங் ஆஃப் செல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே அவ்வப்போது மில்லி செகண்ட்ஸ் வரிசையில் அதைப் ரெப்ரெஷ் செய்ய வேண்டும் மெமரி ரீட் அல்லது ரைட் ஆபரேஷன் நடைபெறாதபோதும் கூட ரெப்ரெஷ் செய்ய வேண்டும் முந்தைய வேல்யு எதுவாக இருந்தாலும் அதை ஸ்டோர் செய்தது அப்படியே இருப்பதற்கு இது டிராமின் ஒரு குறிப்பிட்ட பண்பு ஆகும் இது SRAMஇல் இல்லை அதற்கான மெமரி சைக்கிள்களில் மெமரி ரீட் ரைட் செயல்பாட்டிற்கான டைமிங் சைக்கிள்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுகின்றன SRAM உடன் ஒப்பிடும்போது இன்னும் அதிக காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது இப்போது நான் சொல்லிக்கொண்டிருக்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட பிளாக்கில் அதிக எண்ணிக்கையிலான மெமரி யுனிட்ஸ் மெமரி செல்களை பேக் செய்ய முடியும் ஏனெனில் சர்க்யுட்டின் எளிமையான தன்மையால் எனவே ஒரு குறிப்பிட்ட மெமரி செல்லிற்கு அட்ரஸ் பின்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் மெமரி செல்லின் எண்ணிக்கை என்ன அதன் லாக் டு தி பேஸ் 2 தான் அதன் அட்ரஸ் பின்களின் எண்ணிக்கை அட்ரஸ் பிட்கள் தேவைப்படும் அட்ரஸ் லைன்ஸ் எனவே அது அதிகமாகும்போது மெமரியை ஆக்ஸஸ் செய்ய தேவையான பின்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிறது இப்போது இந்த கூடுதல் பின்கள் அதற்கு அதிக செலவு தேவைப்படுகிறது எனவே இதுபோன்ற சில டிவைஸ்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய கான்சப்ட் அட்ரஸ் லைன்ஸ் மல்டிபிளக்சிங் ஆகும் எனவே இங்கே நீங்கள் அத்தகைய ஒரு உதாரணத்தைக் காணலாம் இதுபோன்ற ஒரு உதாரணம் நாம் 16K இன்டு 1 மெமரி பிளாக்கை ஆக்ஸஸ் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே இது அந்த வகையான மெமரி பிளாக் எனவே 16K என்றால் உங்களுக்கு 14 அட்ரஸ் 14 அட்ரஸ் லைன்ஸ் 14 பிட் அட்ரஸ் தேவை எனவே இந்த ஏற்பாட்டில் நீங்கள் Aனாட் டு A6 க்கு இந்த 7 மற்றும் A7 முதல் A13 வரை ஒரு ஸ்ட்ரோக் இருப்பதை நீங்கள் காணலாம் இரண்டும் ஒரே 7 பின்களின் மூலம் வழங்கப்படுகின்றன நம்மிடம் தனித்தனி 14 அட்ரஸ் லைன்கள் இல்லை நம்மிடம் 7 அட்ரஸ் லைன்களின் ஒரே ஒரு பொதுவான செட் மட்டுமே உள்ளது இதன் மூலம் Aனாட் டு A6 மற்றும் A7 டு A13 இரண்டும் அனுப்பப்படுகின்றன எனவே நீங்கள் Aனாட் டு A6 அனுப்பும்போது எனவே அவற்றை ஒரு ரோ அட்ரஸாக நீங்கள் கருதினால் எனவே இந்த குறிப்பிட்ட ரோ அட்ரஸ் இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரோப்பைத் தேர்ந்தெடுத்து செயல்பட செய்யப்படுகிறது அது இந்த குறிப்பிட்ட ரெஜிஸ்டரில் லேட்ச் செய்யப்படுகிறது பின்னர் நீங்கள் A7 டு A13 அனுப்பும்போது இது நிச்சயமாக வேறு ஒரு நேரத்தில் இருக்கும் எனவே இந்த காலம் அட்ரஸ் தேர்ந்தெடுக்கும் இந்த குறிப்பிட்ட இன்புட் இந்த காலம் அட்ரஸ் லேட்சுக்கு ஸ்ட்ரோப் செய்யப்படும் மேலும் அது அந்த இன்பர்மேஷனை ஸ்டோர் செய்யும் எனவே இது ரோ அட்ரஸ் டிகோடருக்குப் போகிறது இது காலம் அட்ரஸ் டிகோடருக்குப் போகிறது உங்களுக்குத் தெரிந்த மெமரி அடிப்படையிலான அட்ரசிங் ஸ்கீம் மேட்ரிக்ஸ் அடிப்படையிலான அட்ரசிங் ஸ்கீம் ஆகியவற்றை நாம் முன்பே குறிப்பிட்டோம் எனவே இது வரும் ரோ அட்ரஸ் இது வரும் காலம் அட்ரஸ் மற்றும் க்ராஸ் பாயிண்டில் மெமரி செல் உள்ளது எனவே இதன் காரணமாக இப்போது என்ன நடக்கிறது இதுபோன்ற 7 பின்களை நம்மால் சேமிக்க முடிகிறது ஆனால் அட்ரஸ் பிட்கள் வெவ்வேறு நேரத்தில் கிடைக்கின்றன எனவே இது அதன் மல்டிபிளெக்சிங் அம்சமாகும் எனவே அத்தகைய பின்களின் தேவை அதிகமாக இருக்கும் போதெல்லாம் அதிக பேக்கிங் டென்சிடி இருப்பதால் மல்டிப்ளெக்ஸ்ட் அட்ரசிங் என்று அழைக்கப்படும் இதுபோன்ற அட்ரசிங்கை நாம் சிந்திக்கலாம் இப்போது ஒரு டிரேம் மெமரி செல்லை பார்க்கிறோம் இது 4 டிரான்சிஸ்டர் அடிப்படையிலானது இது கடந்த வகுப்பில் 6 டிரான்சிஸ்டர் பேஸ் MOS அடிப்படையிலான SRAM செல்லின் விஷயத்தில் நாம் கண்டதைப் போன்றது சில வித்தியாசங்களும் உள்ளன அதைப் பற்றி பார்ப்போம் முதலில் நீங்கள் இங்கே இங்கே பார்ப்பது இது அடிப்படை பேசிக் மெமரி செல் இது பேசிக் மெமரி செல் SRAM அடிப்படையிலான மெமரிகளில் SRAM MOS ஐப் பயன்படுத்தியது இதற்குப் பிறகு VDDயுடன் இணைக்கப்பட்ட NMOS லோட் இருந்தது எனவே இது எப்போதும் கனெக்ட் செய்யப்பட்டிருந்தது இது எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தது மற்றும் டிரான்சிஸ்டர்கள் இந்த ஆப்போசிட் டிரான்சிஸ்டர்கள் இன்வெர்ட்டராக செயல்படுகின்றன மேலும் மெமரி செல் அடிப்படையில் இந்த 6 டிரான்சிஸ்டர்களால் ஆனது இந்த கேசில் அந்த லோட் டிரான்சிஸ்டர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் வேல்யூவில் கிராஸ் கபுல்ட் இன்வெர்ட்டரை வைத்திருக்கவில்லை மாறாக குறுகிய டைமிற்கு சார்ஜ்களை ஸ்டார் செய்யக்கூடிய கேபாசிடன்ச்ஸ்கள் உள்ளன அவை இந்த குறிப்பிட்ட கேசில் பயன்படுத்தப்படுகின்றன நிச்சயமாக மெமரி ரீட் மற்றும் ரைட் செய்யப்படாதபோது கூட நாம் குறிப்பிட்டுள்ளபடி அதை ரெப்ரெஷ் செய்ய புதுப்பிக்க வேண்டும் அதற்காக ஒரு தனி ரெப்ரெஷ் லைன்ஸ் உள்ளது உங்களுக்குத் தெரியும் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் முதலில் இந்த பரசிடிக் கேபாசிடன்ஸ் C1 மற்றும் C2 ஆகும் அவை தகவல்களைச் சேமிக்கப் பயன்படுகின்றன முதலில் அந்த Q1 ஐ நாம் கருதுகிறோம் எனவே இது Q1 ON என்பது 1 ஐ ஸ்டோர் செய்துள்ளது மற்றும் Q1 ON Q2 OFF இது 1 இன் சேமிப்பு மற்றும் Q1 OFF மற்றும் Q2 ON ஆகியவை 0 இன் ஸ்டோரேஜ் எனவே இதுதான் நாம் பின்பற்றும் நாமேன்க்லேச்சர் அந்த நேரத்தில் சி 1 இந்த சி 1 இந்த டேட்டா லைன்களின் சில வழிமுறைகள் VDDக்கு சார்ஜ் செய்யப்படுகிறது அல்லது எல்லாவற்றையும் ரைடிங் ப்ராசெஸ் நடக்கும் நேரத்தில் நாம் பார்க்கலாம் எனவே இது VDD க்கு சார்ஜ் செய்யப்படுகிறது இது ஆனில் உள்ளது அந்த நேரத்தில் இது லோ வேல்யுவிற்கு சார்ஜ் செய்யப்படுகிறது இது ஆனில் இருப்பதால் இது குறைந்த ரெசிஸ்டன்ஸ் பாத் எனவே சி 2 சுமார் 0 வோல்ட்டைக் கொண்டிருக்கும் எனவே இது VDD இது ஆனில் இருப்பதால் எனவே ஒரு பாத் கிடைக்கிறது இது ஆக்செஸ் செய்யப்படவில்லை என்றால் இந்த எக்ஸ் லோவாக உள்ளது Y யும் லோவாக உள்ளது அதாவது இதன் பொருள் இது மற்ற சர்க்யுட்டிலிருந்து ஐசொலேட் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கபாசிடன்ஸ்கள் லீக் ஆகவில்லை என்றால் அது இந்த வேல்யுவை மெய்ண்டைன் செய்யும் எனவே சி 1 அதன் மதிப்பை பராமரிக்கும் சி 2 அதன் மதிப்பை பராமரிக்கும் இது VDDயில் உள்ளது மற்றும் இது 0 வோல்ட்டில் உள்ளது ஆனால் இது சி 1 சார்ஜ் என்று நாம் குறிப்பிட்டுள்ளபடி இது விடிடி வரை சார்ஜ் செய்யபடுகிறது இது படிப்படியாக லீக் ஆகி அது சி 2 வேல்யுவிற்கு நெருக்கமாக வந்து பின்னர் இன்பர்மேஷன் இழக்கப்படும் எனவே அது கணிசமாக அதை இழப்பதற்கு முன்பு அதனுடன் எந்தக் சார்ஜ் உள்ளதோ ரெப்றேஷிங் தேவை ரெப்றேஷிங் செய்ய நாம் என்ன செய்கிறோம் நாம் கேபாசிடரை ரீசார்ஜ் செய்ய வேண்டும் அதற்காக இந்த Xஐ ஹையாக இங்கே நாம் கருதுகிறோம் மற்றும் இந்த ரெப்ரெஷ் R இன்புட்டை நாம் ஹை ஆக்குகிறோம் எனவே அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது எனவே இது ஹை இது ஹை இது ஹை எனவே இது ஆன் இது ஆன் இது ஆன் இது ஆன் இந்த டிரான்சிஸ்டர்கள் இந்த VDD க்கு பாதையை வழங்குகின்றன என்ன நடக்கும் இந்த VDD C1 ஐ சார்ஜ் செய்ய இங்கே பாதை கிடைக்கும் Q2 ஆபில் உள்ளதால் Q2 முடக்கப்பட்டுள்ளதால் இங்கே கிடைக்கும் பாதை இதுதான் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் இந்த பாதை பற்றி என்ன எனவே VDD இங்கே ஒரு பாதை உள்ளது ஆனால் இந்த குறிப்பிட்ட பாதை இந்த Q 1 ஆனில் உள்ளது எனவே இது லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக செல்லும் அதற்காக இந்த சி 2 லோ வோல்டேஜில் மட்டுமே இருக்கும் இது 1 ஆக இருக்கும்போது அது பைபாஸ் செய்யப்படுவதால் அது கணிசமாக குறையும் முன் இந்த ரெப்ரெஷ்ஷிங்கை நாம் செய்ய வேண்டும் எனவே அனைத்து ரோக்களும் ஒரு குறிப்பிட்ட ரோவில் உள்ள அனைத்து செல்களும் அதனுடன் X இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட லைனால் ஒன்றாக ரெப்ரெஷ் செய்யப்படுகிறது எனவே இந்த ரெப்ரெஷ்ஷிங் செயல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும் ரீட் அல்லது ரைட் செயல்பாடுகள் நடக்காதபோது கூட அடுத்து இந்த குறிப்பிட்ட செல்லில் ரைட் மற்றும் ரீட் ஆபரேஷன் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதைப் பார்ப்போம் ரெப்ரெஷ் நாம் புரிந்து கொண்டோம் நாம் பார்ப்பது என்னவென்றால் இதுதான் கண்ட்ரோல் பிளாக் உங்களுக்குத் தெரியும் இந்த கண்ட்ரோல் பிளாக் கடந்த வகுப்பில் நாம் விவாதித்த NMOS அடிப்படையிலான SRAM இல் உள்ளதைப் போன்றது இந்த குறிப்பிட்ட பிளாக் அதே போல உள்ளது இந்த பிளாக் வேறுபட்டது கண்ட்ரோல் லாஜிக் பகுதி SRAM இல் உள்ளது போலவே இருக்கிறது அதை நாம் அவ்வளவு டீடைலாக டிஸ்கஸ் செய்யவில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட ப்ளாக்கை அங்கேயும் பயன்படுத்தலாம் மற்றும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ளலாம் எனவே மீண்டும் ரைட் ஆபரேஷனுக்கு இந்த பிளாக் மற்றும் இந்த பிளாக் டியாக்ராமில் வரும் எனவே அந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த செல் ஆக்சஸ் செய்யப்பட வேண்டும் எனவே X ஹை ரோ அட்ரஸ் செலக்ட் மற்றும் Y ஹையாக உள்ளது அதற்கு இந்த டிரான்சிஸ்டர் ஆனில் உள்ளது மற்றும் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் மற்றும் இந்த டிரான்சிஸ்டர் ஆனில் உள்ளது இப்போது இது டேட்டா மற்றும் இந்த டேட்டா பார் லைன் எனவே இது ஒரு பாதையைப் பெறுகிறது இது இங்கிருந்து இது வழியாக ஒரு பாதையைப் பெறுகிறது ஏனெனில் இந்த டிரான்சிஸ்டர்கள் ஆனாக உள்ளன இது இங்கே வர இது போன்றது இதேபோல் இந்த அட்ரஸ் இங்கே ஒரு பாதையைப் பெறுகிறது மன்னிக்கவும் இது போல இந்த பாயிண்ட் வருவதற்கு எனவே ரைட் ஆபரேஷனில் இந்த குறிப்பிட்ட ஒன்று ஹையாக உள்ளது எனவே இது ஆனில் உள்ளது எனவே Dஇன் லோவாக இருந்தால் இது லோவாக இருந்தால் இந்த டிரான்சிஸ்டர் ஆபில் இருக்கும் எனவே நான் ஒரு க்ராஸ் மார்க் வைக்கிறேன் என்றால் OFF பின்னர் Dஇன் பார் ஹையாக இருக்கும் எனவே இது ஆனில் இருக்கும் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் இது ஆஃப் என்றால் இது டிரான்சிஸ்டர் ஒரு லோடாக பயன்படுத்தப்படுகிறது இது ஹையாக இருக்கும் இது இது ஆனில் உள்ளது அதாவது அது கிடைக்கக்கூடிய பாத் ஆகும் இதுவும் ஆனில் உள்ளது இந்த Q17 ஆனது ஆனில் உள்ளது எனவே இது லோவாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் வெளியிலிருந்து நீங்கள் இந்த டேட்டா லைனை போர்ஸ் செய்கிறீர்கள் இங்கே ஹையாக மற்றும் அங்கே லோவாக எனவே இதன் காரணமாக என்ன நடக்கும் எனவே இந்த ஹை மற்றும் இது லோவாக உள்ளது எனவே இந்த சி1 லோவாகும் ஏனெனில் இது லோ மற்றும் இது ஹை எனவே அது சி 2 ஐ ஹையிற்கு சார்ஜ் செய்யும் இது டேட்டா லைன்கள் மூலமாக எக்ஸ்டேர்ணளாக ஃபோர்ஸ் செய்யப்படுகிறது எனவே அதுதான் நடக்கிறது மற்றும் C1 சார்ஜ் எதுவாக இருந்தாலும் இப்போது C2 ஹை ஆகிவிட்டது எனவே Q2 இப்போது ஆன் ஆகிறது எனவே இதன் மூலம் இது டிஸ்சார்ஜ் செய்யப்படும் எனவே அந்த வழியில் இதற்குமுன் Q1 ஆனில் இருந்தது நாம் கன்சிடர் செய்தது அதனுடன் நாம் விவாதத்தைத் தொடங்கினோம் இப்போது இந்த Q1 OFF ஆகிறது Q2 ON ஆகவும் மாறும் எனவே முன்னதாக Q1 ON என்பது 1 இன் ஸ்டோரேஜ் இப்போது Q1 ஆஃப் ஆகிறது எனவே அது இப்போது 0வின் ஸ்டோரேஜ் ஆகவே எந்த ஒரு டேட்டா Dஇன் லோவாக இருந்தது கம்யுனிகட் செய்யப்பட்டு இந்த மெமரி செல்லில் இப்போது சேர்க்கப்படுகிறது எனவே இதுதான் வழி இதே போன்ற விஷயம் Dஇன் ஹையாக இருந்தால் இதேபோன்ற விஷயம் மறுபக்கத்திலிருந்து மறுபுறம் நடக்கும் எனவே இந்த பக்கம் ஹையாக இருக்கும் இந்த பக்கம் லோவாக இருக்கும் அதற்கான டிரான்சிஸ்டர்கள் ஆன் அல்லது ஆஃப் ஆக இருக்கும் மேலும் டேட்டா ரைட் அதற்கேற்ப நடக்கும் இப்போது ரீட் ஆபரேஷனுக்கு என்ன நடக்கும் ரீட் ஆபரேஷனின் போது இந்த இன்புட் லோவாக இருக்கும் இது லோ எனவே இது ஆஃப் எனவே இது OFF என்றால் இது இந்த திசையில் ஒரு பாத் கிடைக்காது மேலும் இந்த D இன்புட் கண்சிடறேஷனில் இல்லை எனவே அந்த நேரத்தில் நிச்சயமாக இது ஆக்சஸ் செய்யப்படுகிறது இது ஆக்சஸ் செய்யப்படுகிறது எனவே இது ஆன் இந்த Y ஹையாக உள்ளது மற்றும் X ஹை எனவே இது ஆன் இதுவும் ஆன் இந்த இரண்டும் ஆன் இந்த செல்தான் ஆக்சஸ் செய்யப்படுகிறது இப்போது சி 2 லோவாக இருந்தால் சி 2 லோவாக உள்ளது எனவே சி 2 லோ அதாவது சி 1 ஹை எனவே Q1 ஆன் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் இந்த VG Q3 இது உங்கள் Q 13 இது ரீட் ஆம்ப்ளிபையர் மற்றும் இது 14 ஆகும் இது மற்றொரு ரீட் ஆம்ப்ளிபையர் எனவே அந்த நேரத்தில் என்ன நடந்தது இது லோவாக இருந்தால் இது லோவாக இருக்கும் எனவே இந்த லோ இதன் மூலம் வரும் எனவே இது இங்கே லோவாக உள்ளது இது இங்கே லோவாக உள்ளது இது இன்வெர்ட்டர் கான்பிகரேஷன் ஆம்ப்ளிபையர் எனவே இது Dஅவுட் ஹையாக இருக்கும் எனவே இது அந்த நேரத்தில் ஹையாக உள்ளது எனவே C2 லோ அதாவ்து Q2 ஆன் Dஅவுட் நீங்கள் ஹையாக காண்கிறீர்கள் அந்த நேரத்தில் இந்த லைனுக்கு என்ன நடக்கும் எனவே சி 1 ஹையாக உள்ளது மற்றும் Q 2 ஆஃப் எனவே இந்த ஹை இங்கே வருகிறது எனவே இந்த ஹையானது இந்த டேட்டா லைன் வழியாக இங்கு வந்து இந்த பாய்ண்டிற்கு வருகிறது எனவே இது ஹை எனவே இந்த டிரான்சிஸ்டர் ஆன் Q14 ஆன் எனவே இந்த அவுட்புட் லோவாக உள்ளது எனவே செல்லிலிருந்து டேட்டாவைப் படிக்கும் வழி இதுதான் இப்போது மற்ற இரண்டு டிரேம் செல் கண்பிகறேஷனை பாருங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான பார்ட்ஸ்களுடன் மெமரி செல் கான்பிகரேஷன் ஒன்று 3 டிரான்சிஸ்டர் கான்பிகரேஷன் எனவே இங்கே நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் இது இங்கே இருக்கும் கேட்டிற்கும் கிரௌன்டிற்கும் இடையில் உள்ள பரசிடிக் கபசிடன்ஸ் தான் இது டேட்டாவை ஸ்டோர் செய்யப் பயன்படுகிறது சி முழுமையாக சார்ஜ் செய்யப்படும்போது இந்த C முழுசாக சார்ஜ் ஆனா பிறகு இந்த வோல்டேஜ் ஹையாக இருக்கும் எனவே இந்த Q2 ஆனில் இருக்கும் பின்னர் இந்த கிரௌண்ட் இங்கே ஒரு பாதையைப் பெறுகிறது எனவே Dஅவுட் லோவாக இருக்கும் இது லோவாக இருந்தால் இது ஆஃப் ஆக இருக்கும் மற்றும் இந்த Dஅவுட் பார் ஹையாக இருக்கும் இருந்தால் இது லோ இது லோவாக உள்ளது இது ஹை அதனால்தான் இங்கே மற்றும் ரைட்டிங்கிற்கு இந்த Dஅவுட் பார் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது w என்பது ஆனில் உள்ளது எனவே அந்த நேரத்தில் இந்த D இன் லோவாக இருந்தால் இது லோவாக இருக்கும் மற்றும் அது ஹையாக இருந்தால் பிறகு கெபாசிடர் ஹை வேல்யுவிற்கு சார்ஜ் செய்யப்படும் எனவே இப்படிதான்இது இங்கே வேலை செய்கிறது ஒரு டிரான்சிஸ்டருக்கு இது தான் மெமரி செல் எனவே இது ஒரு கெபாசிடர் இது நாம் பேசிக் கொண்டிருந்த பேராசிட்டிக் கெபாசிடர் கிடையாது இது ஒரு எக்ஸ்டர்னல் கெபாசிடர் இது தகவல்களை சேமித்து வைக்கிறது இந்த 1 பிட் இன்பர்மேஷன் மற்றும் இது Y அட்ரஸ் லைன் மற்றும் இது X அட்ரஸ் லைன் நீங்கள் பார்க்கும் இந்த காலம் லைன் அது டேட்டா லைனும் ஆகும் இதனால் பேக்கிங் டென்சிடி மேலும் அதிகரிக்கிறது ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது எனவே x ஹையாகவும் Y ஹையாகவும் இருக்கும்போது இவை இரண்டும் ஹை எனவே ரீட் ஆப்பரேஷன் செய்யப்படும்போது வேல்யு என்பது சென்ஸ் செய்யப்படும் C 1 இன் வேல்யு எதுவாக இருந்தாலும் எனவே சென்ஸ் செய்யப்படும் வழி இது தான் எனவே அது லோவாக இருந்தால் அது லோவாக சென்ஸ் செய்யப்படும் அது ஹையாக இருந்தால் அது ஹையாக சென்ஸ் செய்யப்படுகிறது இன்னும் சில சிக்கல்கள் உள்ளன சிறிது நேரத்தில் பார்ப்போம் எனவே இது ரீட் ஆபரேஷன் மற்றும் நிச்சயமாக ரைட் ஆபரேஷன் இவை இரண்டும் ஹையாக இருக்கும்போது இந்த பக்கத்திலிருந்து எனவே இது ரைட் ஆம்பிளையரிலிருந்து இந்த டிரான்சிஸ்டர் ஆனில் உள்ளது இந்த டிரான்சிஸ்டர் ஆனில் உள்ளது இந்த சி 1 ரைட் ஆம்பியிலிபையரிலிருந்து வரும் லோ அல்லது ஹை வேல்யுவிற்கு ஏற்ப சார்ஜ் ஆகிறது எனவே இந்த மெமரி செல் ஹை அல்லது லோ இன்பர்மேஷனை ஸ்டோர் செய்யும் வழி இது தான் இப்போது இந்த ஏற்பாட்டில் உள்ள பிற சிக்கல்களைப் பற்றி இங்கே ஒரு பாராசிடிக் பெரிய பாராசிடிக் கெவாசிடன்ஸ் C2 ஆக ஏற்படுகிறது இங்கே இது காலம் லைன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுபோன்ற பல லைன்கள் பேரலல்லாக இருக்கும் உங்களுக்குத் தெரிந்த பல செல்கள் அட்ரஸ் செய்யப்படும் இந்த குறிப்பிட்ட லைனால் இதுபோன்ற பல கெபாசிடன்ஸ்கள் இல்லை அவை போரல்லலாக இருக்கும் எனவே இது அதன் எஃபெக்டிவ் கெபாசிடன்ஸ் வேல்யுவை அதிகரிக்கும் இது இந்த கெபாசிடன்ஸ் வேல்யுவை விட 10 மடங்கு அதிகமாக எனவே நீங்கள் அதைப் ரீட் செய்யும் போதெல்லாம் சார்ஜ் ஷேரிங் காரணமாக சார்ஜ் டிவைடிங் நடப்பதால் இந்த சார்ஜ் இங்கே வருகிறது எனவே இது ஒரு அழிவுகரமான டிஸ்டரக்டிவ் ரீடாக மாறுகிறது எனவே இங்கே இந்த சார்ஜ் இன்பர்மேஷன் இல்லாமல் போகிறது எனவே ஒவ்வொரு ரீடிற்கு பிறகு நீங்கள் ரீஸ்டோரேஷன் செய்ய வேண்டும் இந்த சி 1 இல் முந்தைய வேல்யு எதுவாக இருந்தாலும் ரீஸ்டோர் செய்யப்பட வேண்டும் எனவே இது ஒரு கூடுதல் விஷயம் டென்சிடி அதிகமாக இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கையிலான பயன்படுத்தப்படுகின்றன இது ஒரு ஒன் டிரான்சிஸ்டர் கன்பிகுரேஷன் மற்றும் இதனுடனான மற்ற சிக்கல் என்னவென்றால் ரீட் செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட டேட்டா லைன் காலம் லைனை ஹை வேல்யுவிற்கு ப்ரீ சார்ஜ் செய்வது எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இதன் பொருள் இந்த கெபாசிடன்ஸ் முதலியன ஏற்கனவே ப்ரீ சார்ஜ் முன்பே சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது இப்போது அதன் பின்னர் இந்த X ஹையாக இருக்கும் போதெல்லாம் இந்த குறிப்பிட்ட செல் ஆக்சஸ் செய்யப்படும் போது பின்னர் C1 இன் வேல்யு லோ அல்லது ஹை பொறுத்து எனவே இந்த ரீடிங்கிள் இந்த குறிப்பிட்ட வேல்யுவில் சிறிய இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் இருக்கும் எனவே அந்த டிஃபரன்ஸ் தான் ஆக்சுவலாக சென்ஸ் செய்யப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தைப் ரீட் செய்ய இது மற்றொரு வழி எனவே இதுவும் இந்த விஷயத்தில் நாம் கன்சிடர் செய்யும் ஒன்று ஆனால் இது அதிகபட்ச டென்சிட்டியைக் கொடுக்கிறது எனவே இப்போது நாம் இந்த மெமரி எக்ஸ்பேன்ஷனிற்கு செல்கிறோம் மெமரி எக்ஸ்பேன்ஷன்ப் பற்றி பேசும்போது இரண்டு சாத்தியங்கள் உள்ளன ஒன்று அட்ரஸ் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அது என்ன என்று பார்ப்போம் ஒரு உதாரணம் உள்ளது எனவே இது ரோக்களின் எண்ணிக்கை அந்த அட்ரஸ்களின் எண்ணிக்கை லொகேஷன்களின் எண்ணிக்கை அதாவது 1024 மற்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்ரஸிலும் 4 பிட்கள் பைனரி இன்பர்மேஷன் ஸ்டோர் செய்யப்படுகிறது எனவே 4 பிட் வர்ட் உள்ளது எனவே அட்ரஸ் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பேசும்போது எனவே இது 4 ஆக உள்ளது ஆனால் இப்போது நமக்கு 4096 தேவை டிசைனருக்கு 4K லொகேஷன்கள் கிடைக்க வேண்டும் எனவே அதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் நம்மிடம் 4 கே கிராஸ் 4 மெமரி இருந்தால் நீங்கள் நேரடியாக பார்க்க ஆனால் உங்களிடம் 1 கே கிராஸ் 4 இருந்தால் சரி அட்ரஸ் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் செய்ய நீங்கள் என்ன செய்ய முடியும் இது ஒரிஜினலாக 1K அட்ரஸ் 1K மெமரி லொகேஷன்களுக்கானது எனவே அதை செய்ய நீங்கள் இங்கே ஒரு வழிமுறையை பார்க்கலாம் எனவே 1K என்றால் 10 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும் 2 பவர் 10 1024 மற்றும் 4K என்றால் 12 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும் எனவே இதுபோன்ற 4 1K யூனிட்களை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே இது 1 யூனிட் 2 3 4 மேலும் இந்த லோயர் 10 பிட்கள் A0 முதல் A9 வரை இது இந்த நான்கில் ஒவ்வொன்றிற்கும் அட்ரஸ் பிட் இன்புட்ஸாக உள்ளது எனவே நீங்கள் இதை காமன் ஆக செய்கிறீர்கள் அவை அனைத்துடனும் கனெக்ட் செய்யப்படுகிறது ஹையர் 2 பிட் A11 மற்றும் A10 இவற்றை 2 டு 4 டிகோடர் வழியாக செலுத்தி 4 லைன்கள் ஜெனரேட் செய்யப்படுகிறது எனவே 00 01 10 மற்றும் 11 பின்னர் அவை ஒவ்வொன்றின் சிப் செலக்ட் லைனுடன் கனெக்ட் செய்ய வேண்டும் எனவே இதன் பொருள் என்ன 00 இங்கே வைக்கப்படும் போது A 11 மற்றும் A 10 எனவே இந்த குறிப்பிட்ட பிளாக் செலக்ட் செய்யப்படுகிறது மற்றவை அல்ல எனவே இது 00 ஆக இருந்தால் இது 00 ஆகவும் இந்த அட்ரஸ் A0 முதல் A9 வரை 0 ஆகவும் இருந்தால் அடிப்படையில் நீங்கள் ஹெக்ஸில் 000 லொகேஷனை ஆக்ஸஸ் செய்கிறீர்கள் எனவே அவை அனைத்தும் 0 ஆக உள்ளது அந்தக் குறிப்பிட்ட லொகேஷன் ஆக்சஸ் செய்யப்படுகிறது குறிப்பிட்ட இடம் அணுகப்பட்ட 0 ஆகும் நீங்கள் அங்கிருந்து ரீட் செய்யலாம் அல்லது ரைட் செய்யலாம் நீங்கள் எந்த ஆபரேஷன் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து எனவே நீங்கள் இப்போது இந்த A9 டு A0 ஐ 00 0000 000 1 ஆக மாற்றினால் எனவே இந்த 0 1 ஆகிறது எனவே என்ன நடக்கும் நீங்கள் லொகேஷன் 001 இலிருந்து படிக்கிறீர்கள் அது ஹெக்ஸில் உள்ளது அந்த இடத்திலிருந்து நீங்கள் ரீட் அல்லது ரைட் செய்வீர்கள் எனவே இது மீதமுள்ள இந்த இரண்டும் A11 மற்றும் A10 கான்ஸ்டன்ட் 00 இல் அப்படியே உள்ளது எனவே மீதமுள்ள A0 முதல் A9 பிட் வரை நீங்கள் இந்த குறிப்பிட்ட ப்ளாக்கில் என்ன செய்தாலும் இதை நீங்கள் எவ்வளவு இப்படியே செய்ய முடியும் எனவே அனைத்தும் 1 ஆக A0 முதல் A9 இது 3FF ஆகும் இது உங்கள் 3FF ஆகும் இது நீங்கள் ஹெக்ஸில் 4 குரூப்பில் ரீட் செய்ய முடியும் எனவே இந்த அட்ரஸ்கள் இங்கே இருக்கும் எனவே அடுத்தது 01 ஆக 01 ஆக இருந்தால் இந்த A11 முதல் A10 இருந்தால் இது இவ்வாறு கருதப்படும் இந்த டிகோடர் அவுட்புட் கன்சிடர் செய்யப்படும் எனவே அதன்படி இந்த சிப் செலக்ட் செய்யப்படும் மீதமுள்ளவை செலக்ட் செய்யப்படாது எனவே இது 01 ஆக இருக்கும்போது மீதமுள்ள இந்த A9 முதல் A0 வரை 0 ஆக இருக்கும்போது பேசிகலி இந்த குறிப்பிட்ட மெமரி ப்ளாக்கில் முதல் அட்ரசை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே இந்த விரிவாக்கப்பட்ட எக்ச்பேண்டேட் அட்ரஸ் ரேஞ்சின்படி அது 400 ஆகும் கடைசி அட்ரஸ் 7FF ஆக இருக்கும் இதேபோல் இது 800 ஆக இருக்கும் கடைசி அட்ரஸ் BFF ஆக இருக்கும் இது C00 மற்றும் இது FFF ஆக இருக்கும் எனவே இந்த வழியில் நாம் அட்ரஸ் ரேஞ்சை இன்க்ரீஸ் செய்ய முடியும் டேட்டா ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷனை பார்ப்போம் எனவே அட்ரஸ் பிட்களின் எண்ணிக்கை அப்படியே இருக்கும் டேட்டா பிட் நாம் அதிகரிக்க விரும்புகிறோம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எனவே இது ஐசி 74201 இது ஒரு 256 கிராஸ் 1 மெமரி பிளாக் மெமரி ஐசி அதாவது 256 அட்ரஸ்கள் உள்ளன ஒவ்வொரு அட்ரஸ் லோகேஷனிலும் 1 பிட் இன்பர்மேஷன் மட்டுமே ஸ்டோர் செய்ய முடியும் அதில் இன்பர்மேஷன் உள்ளது நமக்கு 256 க்ராஸ் 4 வேண்டும் நாம் என்ன செய்வோம் அவற்றில் 4 ஐ நீங்கள் இங்கே பார்த்ததைப் போல பேரள்ளல்லாக வைப்போம் அட்ரஸ் லைனை காமனாக ஆக்குவோம் அதே அட்ரஸ் லைனை ஃபீட் செய்வோம் எனவே இப்போது ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்யை அழைக்கும்போதெல்லாம் அவை ஒவ்வொன்றும் அவை ஒவ்வொன்றிற்கும் முதல் லொகேஷன் அட்ரஸ் செய்யப்படும் பின்னர் கண்ட்ரோல் இன்புட்டை பொறுத்து நீங்கள் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ரீட் அல்லது ரைட் செய்யலாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு 1 பிட் தகவலைக் கொடுக்கும் மேலும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் 4 பிட் தகவல்களைப் பெறுவீர்கள் இப்போது அட்ரஸ் மற்றும் டேட்டா ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் இரண்டையும் நீங்கள் விரும்பினால் இப்போது நாம் கற்றுக்கொண்டவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து போடுவோம் இங்கே ஒரு உதாரணம் 256 க்ராஸ் 1 அதாவது 74201 இன் உதாரணம் 256 க்ராஸ் 1 மெமரி செல் அது இருக்கிறது அதைப் பயன்படுத்தி 1024 க்ராஸ் 8 என்ற மெமரி நமக்கு தேவை பிறகு நாம் என்ன செய்யலாம் அட்ரஸ் ரேஞ்ச் மற்றும் டேட்டா ரேஞ்சையும் இன்ச்ரீஸ் செய்ய வேண்டும் எனவே அட்ரஸ் ரேஞ்ச் 256 உடன் தொடங்க வேண்டியது என்றால் 8 பிட் அட்ரஸ் இருக்கும் மற்றும் 1024 என்றால் 10 பிட் அட்ரஸ் இருக்கும் எனவே இந்த கூடுதல் 2 பிட்களுக்கு நமக்கு இது 2 டு 4 டிகோடர் இருக்கும் இது 4 அட்ரஸ்களை உருவாக்கும் நாம் இதற்கு முன் பார்த்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒன்று 201 1 பிட் பைனரி இன்பர்மேஷனை கொடுக்கிறது நமக்கு 8 வேண்டும் எனவே இதுபோன்ற 8 இருக்கும் D0 டு D7 எனவே டேட்டா அட்ரஸ் ரேஞ்சை எக்ஸ்பேன்ட் செய்ய இதுபோன்ற 4 ரோக்கள் நாம் கான்பிகர் செய்த விதத்திலும் இதுபோன்ற 8 காலம்ஸ் டேட்டா ரேஞ்சை அதிகரிக்கும் எனவே 4 இண்டு 8 அதுபோன்ற 32 ஐசி 74201 மெமரி பிளாக்ஸ் தேவைப்படும் இந்த மெமரி பிளாக் நீங்கள் பயன்படுத்தும் டைப்பைப் பொறுத்து எந்த SRAM DRAM வகையாகவும் இருக்கலாம் எனவே இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட வகுப்பின் முடிவுக்கு வருகிறோம் நாம் பார்த்தது என்ன MOSFET இலிருந்து தயாரிக்கப்பட்ட டைனமிக் ரேம் இன்பர்மேஷனை கேட் கெபாசிடன்சில் சார்ஜ் வடிவத்தில் ஸ்டோர் செய்கிறது இது பெராசிடிக் நேச்சர் கசிவு லீகேஜ் காரணமாக இழந்த சார்ஜை நிரப்ப ரெப்லேனிஷ் செய்ய ரெஃப்றேஷிங் தேவைப்படுகிறது பெரிய அளவிலான மெமரி மல்டிபிளக்ஸ்ட் ரோ காலம் அட்ரசிங் மூலமாக பெட்டராக செய்ய முடியும் இது பின்களை சேமிக்கிறது மெமரி ஐ க்கு தேவைப்படும் பின்களின் எண்ணிக்கையை 4 டிரான்சிஸ்டர் டிரேம் மெமரி செல் 3 டிரான்சிஸ்டர் மெமரி டிரேம் மெமரி செல் மற்றும் 1 டிரான்சிஸ்டர் டிரேம் மெமரி செல் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் அவற்றின் குறிப்பிட்ட பண்புகள் ஆகியவற்றை நாம் பார்த்தோம் மேலும் அட்ரஸ் ரேஞ்ச் மற்றும் டேட்டா ரேஞ்ச் அதிகரிக்க கூடுதல் யூனிட்டுகள் மற்றும் டிகோடரைப் பயன்படுத்தி டேட்டா ரேஞ்ச் அதிகரிக்கவும் மேலும் சிப் செலக்ட் யூனிட் கொண்டும் செய்யலாம் என்று நாம் குறிப்பிட்டு இருந்தோம்